உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு சிறப்பு கல்வி படிப்புக்கு வரவேற்கின்றேன் இந்த வகுப்பில் நாம் f பரவல் F சோதனை பற்றி பேசுவோம் இதுவரை நாம் t பரவல் மற்றும் சராசரிகளின் ஒப்பீடு பற்றி பேசினோம் F சோதனையில் நாம் மாறுபாட்டு அளவை என்றழைக்கப்படும் ஒன்றை ஒப்பிடுவோம் மாறுபாட்டு அளவை என்பது பரவல் ஆகும் இங்கு F சோதனையில் அல்லது மாறுபாட்டு பகுப்பாய்வு என்றழைக்கப்படும் மற்றொருசோதனையில் நாம் மாறுபாட்டு அளவைகளை ஒப்பீடுகின்றோம் இது இயல்பான மற்றும் இயல்பு அல்லாத பரவல் தரவு தொகுப்புக்கும் செல்லுபடியாகும் எனவே நீங்கள் மாறுபாட்டு அளவைகளை ஒப்பிடும் போது இன்மை கருதுகோள் மற்றும் அவ்வாறே பலவாக இருக்கும் அதில் என்பது உங்கள் முழுமைத்தொகுதியின் திட்டவிலக்கம் எனவே மாறுபாட்டு அளவைகளாக இருக்கும் P ஆனது 0 05 ஐ விட அதிகமாக இருந்தால் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியாது மற்றும் மாற்று கருதுகோள் மற்றும் அவ்வாறே பலவாக இருக்கும் எனவே இங்கே p 0 5 ஆக இருக்கும்போது இன்மை கருதுகோளை நிராகரிப்போம் மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்வோம் எனவே மாறுபாட்டு அளவை ஒப்பீடு இதுதான் மாறுபாட்டு அளவை ஒப்பீட்டின் நன்மை என்பது இது உங்களுக்கு தரவின் பரவலைப் பற்றிக்கூறுகிறது அதாவது தரவின் மறுபயன்பாடு என்ன நான் ஒரு கருவியை எடுத்துகொண்டு நான் ஒரு மாதிரியை எடுத்துக் கொண்டு அதை 10 முறை செய்தால் சில மாறுபாடுகள் அல்லது மாறுபாட்டு அளவைகள் கிடைக்கும் இப்போது இந்த மாறுபாட்டு அளவை அதிகமாக உள்ளதா அல்லது மிக சிறியதாக உள்ளதா நான் மற்றொரு கருவியைப் பயன்படுத்தினால் அதே மாதிரியை 10 முறை செய்தால் நான் மீண்டும் மற்றொரு மாறுபாட்டு அளவை தொகுப்பை பெறுவேன் இந்த மாறுபாட்டு அளவைகள் மிகப் பெரியவையா அல்லது மிகச் சிறிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா எனவே இங்கே F சோதனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் 2 இயக்குபவர்களை ஒப்பிடுகிறேன் எனக்கு நன்றாக பயிற்சி பெற்ற இயக்குபவர் இருக்கிறார் எனக்கு புதிதாக இணைந்த இயக்குபவர் இருக்கிறார் அவர்கள் தயாரித்த முடிவுகளின் நிலைத்தன்மை என்ன என்பதை நான் காண விரும்புகிறேன் ஆகவே புதிதாக இணைந்த இயக்குபவரின் தரத்தை மிக நீண்ட காலமாக அங்கு இருக்கும் இயக்குபவரைப் பொறுத்து என்னால் சோதிக்க முடியும் நான் மாறுபாட்டு அளவைகளை ஒப்பிடுகிறேன் மற்றும் நான் ஆம் புதிதாக இணைந்த இயக்குபவர் தயாரிக்கும் மாறுபாடுகளை நிபுணத்துவம் பெற்றவரின் மாறுபாடுகளுடன் ஒப்பிடமுடியும் என்று சொல்கிறேன் புதிதாக இணைந்த இயக்குபவர் ஒருவர் வந்தால் அவருக்கு ஒரு பயிற்சி கொடுங்கள் பின்னர் நாங்கள் அவருக்கு சில மாதிரிகளைக் கொடுத்து மீண்டும் சொல்லும்படி கேட்டுக்கொள்வோம் பின்னர் அதை நிபுணரின் முடிவுகளின் மாறுபாடுகளுடன் ஒப்பிட்டுப் பார்ப்போம் பின்னர் நாங்கள் ஆம் இந்த புதிதாக சேர்ந்த இயக்குபவர் நன்கு பயிற்சி பெற்றவர் மற்றும் நீங்கள் உருவாக்கும் மாறுபாடுகள் மிகப் பெரியவை அல்ல இது நிபுணரின் மாறுபாடுகளுடன் ஒப்பிடத்தக்கது என முடிவு செய்வோம் அத்தகைய சூழ்நிலைகளில் கருவிகளின் மறுபயன்பாட்டை ஒப்பிட இயக்குபவர்கள் தயாரித்த மாறுபாடுகளை ஒப்பிட ஒரு ஆய்வக மாறுபாடுகளை மற்றொரு ஆய்வகத்தோடு ஒப்பிட குறிப்பாக நீங்கள் மருத்துவ பரிசோதனைகளைச் செய்யும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இந்த சூழ்நிலைகள் அனைத்திற்கும் நாங்கள் F சோதனையையும் பயன்படுத்துகிறோம் நான் நினைக்கிறேன் இரு மாதிரி t சோதனைக்கு என்னிடம் 2 மாதிரிகள் மட்டுமே இருக்க வேண்டும் மாதிரி A ஐ மாதிரி B உடன் மாதிரி 1 ஐ மாதிரி 2 உடன் ஒப்பிட விரும்பினால் உதாரணமாக என்னிடம் 3 மாதிரிகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் நான் 3 மருந்துகள் அல்லது 2 மருந்துகளை கட்டுப்பாட்டுடன் ஒப்பிட்டிருந்தால் அல்லது 1 மருந்தை மருந்துப்போலியின் கீழ் கட்டுப்பாட்டுடன் ஒப்பிட்டிருந்தால் எனவே என்னிடம் 2 தொகுப்புக்கும் அதிகமான மாதிரிகள் உள்ளன என்னால் இரு மாதிரி t சோதனை செய்ய முடியாமல் போகலாம் நிச்சயமாக நான் ஒரு நேரத்தில் மாதிரியின் இரு தொகுப்புகளை எடுத்து t சோதனை செய்யலாம் ஆனால் நான் 1 ஒற்றை தடவையில் இந்த 3 தொகுப்புகளின் தரவை ஒப்பீடு செய்ய விரும்பினால் நான் என்ன செய்வது நான் மாறுபாட்டு அளவைகள் அல்லது மாறுபாடுகளைப் பார்க்கிறேன் அங்கேதான் F சோதனை என்ற ஒன்று வருகிறது எனவே மாறுபாட்டு பகுப்பாய்வு என்ற கருத்தை நான் பயன்படுத்தலாம் பின்னர் நான் என கூறுவேன் அதாவது கட்டுப்பாடின் ஆனது மருந்துபோலியின் வர்க்கத்துக்கு சமம் அதுவே மருந்திற்கு சமம் அதுவே இன்மை கருதுகோள் மாற்று கருதுகோளில் ஒன்று மாறுபட்டதாக இருக்கலாம் இத்தகைய சூழ்நிலைகளில் மாறுபட்ட சேர்க்கைகளுக்கு இரு மாதிரி t சோதனையைப் பயன்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் மாறுபாட்டு அளவைகளை ஒப்பிடுவது மிகவும் நல்லது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் F சோதனை என்றால் என்ன எனவே இங்கு F சோதனையில் H0 என்பது முழுமைத்தொகுதி 1 இன் திட்டவிலக்கம் முழுமைத்தொகுதி 2 இன் திட்டவிலக்கம் அல்லது உண்மையில் நாம் திட்டவிலக்கத்தை பயன்படுத்தக்கூடாது நாம் மாறுபாட்டு அளவைகளைப் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் மாறுபாட்டு அளவைகளானது கூட்டுத்தன்மையுடையது ஆனால் திட்டவிலக்கம் கூட்டுத்தன்மையுடையதல்ல ஏனென்றால் நீங்கள் நிலையான திட்டவிலக்கத்துக்கு வருவதற்கு மாறுபாட்டு அளவையின் வர்க்கமூலத்தை எடுத்துக்கொள்வதால் எனவே வெளிப்படையாகஇது நேர்கோடு அல்ல எனவே நேர்கோடு கூட்டுத்தன்மையுடையதாக இருக்கமுடியாது அதே சமயம் மாறுபாட்டு அளவைகளானது கூட்டுத்தன்மையுடையது F - சோதனையின் இன்மை கருதுகோள் வெளிப்படையாக மாற்று கருதுகோள் ஆக இருக்கமுடியும் F விகிதம் எனப்படும் ஒன்றை நாம் கணக்கிடுகிறோம் அங்கு F ஆக இருக்க முடியும் s12 என்பது மாதிரி 1 இன் மாறுபாட்டு அளவை மாதிரி 2 இன் மாறுபாட்டு அளவையால் வகுக்கப்படுகிறது பின்னர் நிச்சயமாக மீண்டும் அட்டவணைக்கு செல்கிறோம் அங்கே F அட்டவணை உள்ளது F அட்டவணை உள்ளது இது கணக்கிடப்பட்ட F மதிப்பு அட்டவணை மதிப்பை விட அதிகமாக இருக்கிறதா அல்லது அட்டவணை மதிப்பை விட குறைவாக உள்ளதா என்று கூறுகிறது கணக்கிடப்பட்ட F மதிப்பு அட்டவணை மதிப்பை விட என்றால் நாம் H0 ஐ ஏற்றுக்கொள்வோம் கணக்கிடப்பட்ட F மதிப்பு அட்டவணை F மதிப்பை விட என்றால் நாம் H0 ஐ நிராகரித்து மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்வோம் இப்போது 2 கட்டின்மை கூறுகள் இருக்கும் ஏனெனில் s1 க்கு 1 கட்டின்மை கூறுகள் தொகுப்பு இருக்கும் s2 க்கு அதன் சொந்த கட்டின்மை கூறுகள் இருக்கும் இந்த அட்டவணையில் சுவாரஸ்யமாக நேர் வரிசை மற்றும் நிரல் வரிசையாக கட்டின்மை கூறுகளைக் குறிக்ககூடிய தரவுகள் உள்ளன எனவே கட்டின்மை கூறு n1 1 மற்றும் df2 n2 1 s1 ஆனது n1 1 ஆக இருக்கும் s2 க்கான கட்டின்மை கூறுகள் n2 1 ஆக இருக்கும் இங்கே அட்டவணையை காண்பிக்கிறேன் உங்களிடம் p 0 05 க்கான F அட்டவணை உள்ளது அதாவது 95 நம்பக இடைவெளிஎனவே பின்னப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் மொத்தப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் எனவே நீங்கள் 10 க்கு மேல் பின்னப்பிரிவை விரும்பினால் அடுத்த பக்கத்திற்குச் செல்லுங்கள் இங்கு நான் இதனைக் காட்டுகிறேன் இது 20 வரை செல்கிறது எனவே இங்கு மொத்தப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் 30 வரை உள்ளது எனவே இது p 0 இதேபோல் நம்மிடம் 0 01 க்கும் பின்னப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் இருக்க முடியும் மொத்தப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் இதுபோன்று போகிறது இந்த அட்டவணை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நிச்சயமாக எக்செல் இந்த மதிப்புகளைக் கணக்கிட முடியும் எனவே அதை எப்படி செய்வது என்று நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் தாமாகவே நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் நாம் இந்த அட்டவணையைப் பயன்படுத்தலாம் குறிப்பாக ஃபிஷர் என்று அழைக்கப்படும் குறிப்பில் நான் குறிப்பிட்டுள்ள புத்தகம் அது உங்களுக்கு தரவை அளிக்கிறது எனவே F மதிப்பைக் கணக்கிட F அட்டவணையைப் பயன்படுத்தலாம் நாம் அடிப்படைகளுக்கு இன்னும் கொஞ்சம் செல்லலாம் F பரவல் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஃபிஷர் ஸ்னெடெகோர் பரவல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது பொதுவாக இதுபோல் தெரிகிறது வெவ்வேறு கட்டின்மை கூறுகள் மதிப்புகளில் இது இப்படி இருக்கும் இது ஒரு தொடர்ச்சியான நிகழ்தகவு பரவல் இது ஒரு வலது வளைவு ஏனெனில் வலது புறத்தில் அது வளைந்திருக்கும் இது ஒரு சாதாரண பரவல் மேலே சென்று மணி வடிவத்தைப் போல கீழே வருவதைப் போல அல்ல ஆனால் வளைவு உள்ளது இது குறைந்தபட்சம் 0 ஐக் கொண்டுள்ளது ஆனால் அதிகபட்சம் கிடையாது எனவே அது மேலே இன்னும் மேலே இருக்க முடியும் கட்டின்மை கூறுகளின் மிகக் குறைந்த மதிப்புகள் இருந்தால் அது மேலே செல்ல முடியும் மிக உயரம் மற்றும் அது நேர்மறையானது மட்டுமே எதிர்மறை இல்லை நீங்கள் ஒரு F சோதனை செய்கிறீர்கள் என்றால் இந்தத் தரவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது நீங்கள் இரு மாதிரி சோதனையின் மாறுபாட்டு அளவைகளை ஒப்பிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் மாறுபாட்டு பகுப்பாய்வு செய்கிறீர்கள் என்றால் நாம் அதை உண்மையில் செய்கிறோம் நான் சொன்னதுபோல் இன்மை கருதுகோளானது 2 சமமான முழுமைத்தொகுதியின் மாறுபாட்டு அளவைகளாக இருக்கும் 2 முனைக்கான மாற்று கருதுகோளானது மாறுபாட்டு அளவைகள் வேறுபட்டிருக்கலாம் ஒரு முனை கருதுகோளானது மாதிரி 1 இன் மாறுபாட்டு அளவை மாதிரி 2 இன் மாறுபாட்டை விட அதிகமாக அல்லது மாதிரி 1 இன் மாறுபாட்டு அளவை மாதிரி 2 இன் மாறுபாட்டு அளவைக் காட்டிலும் குறைவாக இருக்கமுடியும் எனவே நாம் அதே முறையில் செய்யலாம் இது ஒரு F பரவல் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் இங்கே பார்ப்பதுபோல் இது இப்படி வளைந்திருக்கும் எனவே F சோதனை நான் சொன்னது போல் இது மாதிரியை அடையாளம் காண முயற்சிக்கிறது தரவைப் பொருத்துவதற்கு இதைப் பயன்படுத்தலாம்நான் உடன்தொடர்பு பகுப்பாய்வு செய்கிறேன் என்று வைத்துக்கொள்வோமெனில் இது உங்களுக்கு வர்க்கங்களின் பிழைகள் தொகை என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்கிறது வர்க்கங்களின் பிழைகள் தொகை என்றால் மொத்த தரவுக்கு எதிராக மாதிரியுடன் பொருந்தாத தரவு அந்த வகையில் F சோதனை மிகவும் சக்தி வாய்ந்தது இது உண்மையில் பல பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது மேலும் நான் சொன்னது போல் கருவிகளை ஒப்பிட்டுப் பார்க்க நீங்கள் இயக்குபவர்களை ஒப்பிட முழுமைத்தொகுதிக்கான மாதிரியின் இரு தொகுப்புகளை நீங்கள் ஒப்பிட மற்றும் பலவற்றிற்கு உண்மையில் அதைப் பயன்படுத்தலாம் நான் n 1 மற்றும் n 2 அளவில் இரண்டு சீரற்ற மாதிரிகளை எடுத்துக் கொண்டால் இவை ஒவ்வொன்றும் s21 மற்றும் s22 இன் மாறுபாட்டு அளவைகளை கொண்டிருந்தால் மற்றும் அவை சாதாரண முழுமைத்தொகுதியைச் சேர்ந்தவை மற்றும் முழுமைத்தொகுதியின் மாறுபாட்டு அளவைகள் σ21 மற்றும் σ22 ஆகும் என்றால் F ஆனது ஆல் தரப்படும் மற்றும் F பரவல் n1 − 1 மற்றும் n2 - 1 என்கிற 2 கட்டின்மை கூறுகளைக் கொண்டிருக்கும் எனவே n1 − 1 பின்னப்பிரிவு மாதிரியுடன் தொடர்புடையது n2 - 1 மொத்தப்பிரிவு மாதிரியுடன் தொடர்புடையது எனவே நீங்கள் அதை நினைவில் கொள்ள வேண்டும் நான் 1 பின்னப்பிரிவை மொத்தபிரிவாகவும் மொத்தப்பிரிவை பின்னப்பிரிவாகவும் எடுத்துக் கொண்டால் நீங்கள் சில நேரங்களில் வெவ்வேறு F மதிப்புகளையும் கொண்டிருக்கலாம் ஆனால் நான் அட்டவணையிலிருந்து படிக்கும்போது நான் வேறு வழியில் படிப்பேன் ஒரு உதாரணம் பின்னர் காண்பிக்கிறேன் எடுத்துக்காட்டாக நான் ஒரு முழுமைத்தொகுதியைச் சேர்ந்த 7 பெண்களையும் ஒரு முழுமைத்தொகுதியைச் சேர்ந்த 12 ஆண்களையும் பார்க்கிறேன் அவர்கள் ஏதேனும் இரத்தச்சக்கரைக்கு சோதிக்கப்படுகிறார்கள் எனவே ஒவ்வொரு மாதிரியிலும் ஒவ்வொரு முழுமைத்தொகுதியிலும் இரத்தச்சக்கரையின் திட்ட விலக்கத்தை இது காட்டுகிறது இது முழுமைத்தொகுதியின் திட்ட விலக்கத்தை உங்களுக்கு வழங்குகிறது இது மாதிரியின் மாதிரி திட்ட விலக்கத்தை உங்களுக்கு வழங்குகிறது இங்கே நான் 7 பெண்களை எடுத்துள்ளேன் இங்கே நான் 12 பெண்களை எடுத்துள்ளேன் இவை மாதிரிகள் இவை முழுமைத்தொகுதிகள் ஒருவிதமான சராசரியிலிருந்து திட்டவிலக்கம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனவே நாம் 352 302 452 50 2 ஐ வைத்திருக்க முடியும் எனவே நான் 1 68 ஐப் பெறுகிறேன் அதுதான் F இப்போது பின்னப்பிரிவின் கட்டின்மை கூறுகள் 7 16 மொத்தப்பிரிவின் கட்டின்மை கூறுகள் 12 111 ஆகும் 95 நம்பிக்கைக்கு 6 மற்றும் 11 க்கு கீழ் எனக்கு 3 09 கிடைக்கிறது எனவே நான் அதை 3 09 ஆக வைத்தேன் இப்போது கவனிக்கவும் பெண்களை இங்கே மேலே வைப்பதற்கு பதிலாக நான் ஆண்களை மேலே வைக்கலாம் பின்னர் பெண்களை கீழே வைக்கலாம் எனவே அது 452 502 352 302 ஆக இருக்கலாம் எனவே வேறு F மதிப்பைப் பெறுவேன் இப்போது F மதிப்பு 0 ஆனால் நான் பின்னப்பிரிவின் கீழ் பார்க்க வேண்டும் கட்டின்மை கூறுகள் 11 மற்றும் 6 ஆகும் அதை நீங்கள் கவனித்தீர்களா நான் பின்னப்பிரிவை மொத்தப்பிரிவாகவோ அல்லது மொத்தப்பிரிவை பின்னப்பிரிவாகவோ வைக்க முடியும் ஆனால் நான் அட்டவணையைப் பார்க்கும்போது தொடர்புடைய df ஐ அந்த சரியான வழியில் பார்க்கிறேன் இங்கே நான் 6 மற்றும் 11 க்கு பதிலாக 11 மற்றும் 6 ஐப் பார்ப்பேன் எனவே 11 மற்றும் 6 நான் அட்டவணைக்குச் சென்றால் 11 மற்றும் 6 அடுத்த பக்கமாகும் எனவே இது 4 03 உங்களுக்கு புரிகிறதா நமக்கு 4 03 கிடைக்கிறது எனவே நான் மேலே ஆண்கள் மாறுபாட்டு அளவையும் அடிப்பகுதியில் பெண்கள் மாறுபாட்டு அளவையும் எடுத்துக்கொண்டிருந்தால் கட்டின்மை கூறுகள் 11 மற்றும் 6 ஆகும் எனவே எனக்கு F மதிப்பு 4 03 ஆக கிடைக்கும் நான் பெண்கள் மாறுபாட்டு அளவை மேலே மற்றும் ஆண்கள் மாறுபாட்டு அளவை கீழே வைத்தால் எனக்கு 6 மற்றும் 11 கிடைக்கும் F அட்டவணைக்கு 3 09 ஆகும் நான் 3 09 ஐ 1 68 உடன் ஒப்பிடுகிறேன் எனவே இன்மை கருதுகோளை என்னால் நிராகரிக்க முடியாது ஏனென்றால் கணக்கிடப்பட்ட F அட்டவணையை விட குறைவாக உள்ளது மற்றும் ஆண்களின் மாறுபாட்டு அளவை மேலே பார்த்தால் எனக்கு 0 595 கிடைக்கும் இது கணக்கிடப்பட்ட F மதிப்பு மற்றும் அட்டவணை F மதிப்பு 4 03 ஆகும் எனவே இன்மை கருதுகோளை என்னால் நிராகரிக்க முடியாது எனவே எந்த வகையிலும் இன்மை கருதுகோளை என்னால் நிராகரிக்க முடியாது நீங்கள் இதைப் பார்க்க வேண்டும் நீங்கள் விகிதக் கணக்கீட்டைச் செய்கிறீர்கள் எனவே பின்னப்பிரிவுக்குப் பதிலாக நீங்கள் மொத்தப்பிரிவினை கொண்டிருக்கலாம் மொத்தப்பிரிவு பின்னப்பிரிவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கட்டின்மை கூறுகளைத் தேர்ந்தெடுக்கும்போது அதற்கேற்ப அதை மாற்றவும் மேலும் இந்த அட்டவணை நீங்கள் பார்ப்பதுபோல் பின்னப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகளை உங்களுக்குத் தருகிறது நீங்கள் பார்ப்பதுபோல் இது உங்களுக்கு மொத்தப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகளைத் தருகிறது எனவே நீங்கள் கட்டின்மை கூறுகளைச் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் இங்கே எந்த வகையிலும் இந்த குறிப்பிட்ட சிக்கலில் நீங்கள் இன்மை கருதுகோளை நிராகரிக்க முடியாது என்பதைக் காண்கிறோம் ஏனெனில் உங்கள் அட்டவணை F மதிப்பு உங்கள் கணக்கிடப்பட்ட மதிப்பை விட மிகப் பெரியது 95 நம்பக அளவுக்காக எந்த வகையிலும் நாம் ஆண்களின் மாறுபாட்டு அளவை பின்னப்பிரிவிலும் பெண்களின் மாறுபாட்டு அளவை மொத்தப்பிரிவில் வைத்தாலும் அல்லது பெண்களின் மாறுபாட்டு அளவை பின்னப்பிரிவிலும் மொத்தப்பிரிவின் மாறுபாட்டு அளவை கீழே வைத்தாலும் இந்த அட்டவணை மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுஇது 95 நம்பக இடைவெளியாக இருக்கலாம் அல்லது இது 99 நம்பக இடைவெளியாக இருக்கலாம் எனவே F சோதனை 2 முழுமைத்தொகுதி மாறுபாட்டு அளவைகளைப் பார்க்கிறது மற்றும் 2 முழுமைத்தொகுதிகளுக்கிடையே முக்கியத்துவம் வாய்ந்த வித்தியாசம் உள்ளதா என்பதை தீர்மானிக்கிறது நான் மாதிரிகள் மட்டுமே எடுத்துக்கொண்டால் எனது முழுமைத்தொகுதி பற்றி எனக்கு எதுவும் தெரியாது எனவே நீங்கள் அறிந்தபடி அனைத்து x n இன் கூட்டல்தொகை மற்றும் பிற தரவு தொகுப்புக்கு இது y n2 இன் கூட்டல்தொகை மற்றும் திட்ட விலக்கத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பது உங்களுக்குத் தெரியும்சரிதானே x1 மற்றும் வர்க்க கூட்டல்தொகை n1 - 1 மற்ற 1 இன் திட்ட விலக்கம் n1 - 1 பார் வர்க்க கூட்டல்தொகை வகுத்தல் n2 - 1 ஆல் F s12 σ12 ஆக இருக்கும் பின்னர் நீங்கள் F பரவலைப் பார்க்கிறீர்கள் n2 1 பின்னப்பிரிவாகஅதாவதுஅது நிரல்வரிசையில் இருக்கும் n2 1 மொத்தப்பிரிவாக அது நேர்வரிசையில் இருக்கும்எனவே அதை மறந்துவிடாதீர்கள் அதேசமயம்நான் F s22s12 செய்தால் நான் n2 1 ஐ நிரல்வரிசையாகவும் n1 1 ஐ நேர்வரிசையாகவும் பார்ப்பேன் அதை மறந்துவிடாதீர்கள் எனவே நாம் 1 முனை சோதனை அல்லது 2 முனை சோதனையை வைத்திருக்க முடியும் நிச்சயமாக தரவு ஒரு சாதாரண பரவலைப் பின்பற்றுவது நல்லதுஅது பின்பற்றவில்லைஅது மிகவும் நல்லதல்ல மற்றும் நான் சொன்னது போல் தரவு இயல்பானதா இல்லையா என்பதை எவ்வாறு சரிபார்க்க வேண்டும் என்பதை பின்னர் நான் உங்களுக்கு கற்பிப்பேன் அதற்கு சில சோதனைகள் உள்ளன பல சோதனைகள் உள்ளனபின்னர்சாதாரணமற்ற பரவலுக்கும் எனவே அந்தத் தரவில் இன்மை கருதுகோள் σ21 σ22 ஆக இருக்கலாம் சோதனை புள்ளிவிவரங்கள் s1 வர்க்கம் வகுத்தல் s2 வர்க்கமாகவும் பின்னர் பின்னப்பிரிவு கட்டின்மை கூறுகள் n1 1 மொத்தப்பிரிவு கட்டினமாய் கூறுகள் is n2 1 என்னிடம் 2 தொகுப்பு மாதிரிகள் இருந்தால் n1 என்பது 11 n2 என்பது 16 S1 வர்க்கம் 6 மற்றும் S2 வர்க்கம் 3 எனவே விகித சோதனை புள்ளிவிவரங்கள் F 6 வகுத்தல் 3 ஆக இருக்கும் அதாவது 2 பின்னர் F மதிப்பு நான் 11 ஐப் பார்க்கிறேன் 11 மற்றும் 16 அதாவது α க்கான 10 மற்றும் 15 என்பது 95 க்கு சமம் எனவே 10 மற்றும் 15 சமன்பாடு என்ன மன்னிக்கவும் அட்டவணை என்ன 10 மற்றும் 15 இங்கே இருக்கும் 10 இங்கே 2 54 பின்னப்பிரிவு ஆனது 10 மொத்தப்பிரிவு ஆனது 15 கட்டின்மை கூறுகள் நான் அதை 2 54 ஆக வைத்திருக்கிறேன் எனவே F 2 வெளிப்படையாக கணக்கிடப்பட்ட F ஆனது அட்டவணை S எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்க வேண்டாம் தயவுசெய்து நினைவில் கொள்க இந்த F மதிப்புகள் 1 முனைக்காக சரியான முனைக்காக மட்டுமே அது சரியான முனைக்காக மட்டுமே இது மிகவும் எளிது நாம் இந்த அட்டவணையைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் அட்டவணையில் இருந்து t சோதனையைப் போலவே F மதிப்பைக் கணக்கிடுகிறோம் கணக்கிடப்பட்ட F மதிப்பு அட்டவணை F மதிப்பை விட குறைவாக உள்ளதுஇன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கவில்லை இப்போது இந்த எக்செல் செயல்பாடும் உள்ளதுஅது f பரவல் செயல்பாடு என்று அழைக்கப்படுகிறது நாம் நிகழ்தகவுக்கு மதிப்பை வழங்குகிறோம் எனவே F பரவல் உங்களுக்கு நிகழ்தகவை வழங்குகிறது F பரவல் ஆனது df 2 மற்றும் df 2 கட்டின்மை கூறுகள் இது உண்மையில் ஒட்டுமொத்தத்தையும் உங்களுக்கு வழங்குகிறது அதனால்நாம் F மதிப்பைக் கொடுப்போம் நாம் கட்டின்மை கூறுகளைக் கொடுப்போம் இது உங்களுக்கு நிகழ்தகவைத் தரும் உதாரணமாக இந்த குறிப்பிட்ட சிக்கலை எடுத்துக்கொள்வோம் எனவே இது 2 10 மற்றும் 15 ஆக இருக்கும் நாம் F பரவலுக்குச் செல்வோம் நான் உங்களுக்கு எக்செலிலும் காண்பிப்பேன் எனவே முந்தைய நிகழ்வைப் பார்ப்போம் அப்படியே மன்னிக்கவும் நீங்கள் பார்க்கலாம் FDIST 2 எனது சோதனை புள்ளிவிவரங்கள் கட்டின்மை கூறுகளானது 10 15 2 எனது F புள்ளிவிவரங்கள் 10 மற்றும் 15 பின்னப்பிரிவு மற்றும் மொத்தப்பிரிவு கட்டின்மை கூறுகள் இது எனது p மதிப்பை 0 10914 என்று தருகிறது அதைத்தான் இந்த F பரவல் தருகிறது மன்னிக்கவும் ஆம் எனவே இது உங்களுக்கு நிகழ்தகவு மதிப்பை வழங்குகிறது எனவே இது உங்களுக்கு முன் மதிப்பை வெளிப்படையாகக் கொடுக்கிறது p a என்பது 0 109 ஆகும் இது மிகப் பெரியது எனவே வெளிப்படையாக இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் எக்செல்லில் இந்த FDIST செயல்பாடு உங்களுக்கு p மதிப்பை வழங்குகிறது இப்போது F எதிர்மறை F எதிர்மறை எனவே இது x இன் மதிப்பை உங்களுக்கு வழங்குகிறதுபரவலின் சரியான முனை α இன் பரப்பளவைக் கொண்டிருக்கும் அடிப்படையில் இது F நிகழ்தகவு பரவலின் எதிர்மறையைத் தருகிறது எனவே உங்களிடம் இங்கே கட்டின்மை கூறுகள் உள்ளன இங்கு கட்டின்மை கூறுகள் உள்ளன அது உங்களுக்கு ஆல்பாவைக் கொடுக்கும் இந்த குறிப்பிட்ட சிக்கலில் என்னவாக இருக்கும் என்று அது கணக்கிடும்நான் F எதிர்மறை 0 05 10 மற்றும் 15 என்று சொன்னால்இது உங்களுக்கு 2 54 தருகிறது பாருங்கள் இது உங்களுக்கு இதைத் தருகிறது எனவே ஒரு சிக்கலுக்கு p 95 அல்லது p ஆனது 0 05 க்கு சமம் அந்த அட்டவணை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு 2 54 தரும் நான் 10 மற்றும் 15 சொன்னது போல இது உங்களுக்கு 2 54 தருகிறது நான் அட்டவணையைப் போலவே பகுதியையும் சரியாகக் கணக்கிட FINV செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் இங்கே நான் நிகழ்தகவு 0 05 ஐ குறிப்பிடுவேன் அதேசமயம்FDIST உங்களுக்கு நிகழ்தகவைத் தரும்இங்கு நான் 2 54 விகிதத்தை இங்கே வைப்பேன் அல்லது 2 இங்கே பின்னர் நான் 10 மற்றும் 15 கட்டின்மை கூறுகளை இங்கே வைக்கிறேன் எனவே நான் FDIST ஐப் பயன்படுத்தலாம் இது எனக்கு பகுதி அல்லது நிகழ்தகவைக் கொடுக்கும் அல்லது உங்களுக்கு வேண்டுமென்றால்நிகழ்தகவைக் கொடுக்க இது FINV செயல்பாட்டைப் பயன்படுத்தி F மதிப்பைக் கணக்கிடும் நாம் FDIST அல்லது FINV இரண்டையும் பயன்படுத்தலாம் இரண்டும் மிகவும் நல்லது எனவே இது கொடுக்க முடியும் F inv இது நிகழ்தகவைக் கொடுக்கும் அதாவது நிகழ்தகவைக் கணக்கிடும் மேலும் நிகழ்தகவு கணக்கீடு 0 05 க்கும் குறைவாக இருந்தால் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் எனவே நீங்கள் இந்த குறிப்பிட்ட பொருளைப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது நாம் FDIST ஐப் பயன்படுத்துகிறோம்இது வளைவின் கீழ் உள்ள பகுதியைக் கணக்கிடும் அதனால்ஒரு வேளை வாய்ப்பு காரணமாக அதிக அளவு மாறுபாடு உள்ளதெனில் இது ஒரு சிறிய F விகிதத்திற்கு வழிவகுக்கும் நிச்சயமாகஉங்களுக்குத் தெரிந்ததுபோல் பின்னப்பிரிவு மொத்தப்பிரிவில் மொத்தப்பிரிவு மாறுபாட்டு அளவைகள் மிகப் பெரியதாக இருந்தால்விகிதம் சிறியதாக மாறும் எனவே F விகிதமும் சிறியதாக மாறும்எனவே முக்கியத்துவம் எதுவும் இருக்காது இந்த அறிக்கைக்கு என்ன அர்த்தம் நான் ஒரு இயக்குபவர் என்று வைத்துக்கொள்வோம்நான் அதே மாதிரியை 4 முறை அல்லது 5 முறை மீண்டும் செய்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் பெரிய மாறுபாட்டைப் பெறுகிறேன் வெளிப்படையாகஎனது மாறுபாடு மிகப் பெரியதாக இருக்கும் அதேசமயம் நான் ஒரு நிபுணர் இயக்குபவரை எடுத்து அதே மாதிரியை 45 முறை மீண்டும் செய்யச்சொன்னால் அவரது மாறுபாடு மிகப் பெரியதல்ல மிகவும் சிறியது எனவே நான் 1 ஐ மற்றொன்றால் வகுத்தால் எனக்கு அதிக வித்தியாசம் கிடைக்கும் மாறுபாட்டு அளவைகள் மிகப் பெரியதாக இருந்தால் நான் மிகச் சிறிய f விகிதத்தைப் பெறப் போகிறேன் எனவே என்னால் உதாரணத்திற்கு 2 தொகுப்பு மருந்துகளுக்கு இடையில் அல்லது உதாரணத்திற்கு 2 தொகுப்பு கருவிகளுக்கு இடையில் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது மறுசெயற்திறன் நன்றாக இருந்தால்மாதிரி 1 க்கும் மாதிரி 2 க்கும் இடையில் சில வேறுபாடுகள் இருந்தால் நான் வித்தியாசத்தைக் காண முடியும் சோதனை பிழைகள் மிகப் பெரியதாக இருந்தால்பிறகு மாதிரி 1 க்கும் மாதிரி 2 க்கும் இடையிலான வேறுபாடுகளை என்னால் பார்க்க முடியாது இதுதான் இந்த குறிப்பிட்ட அறிக்கை பற்றியது அதாவதுநான் சோதனைகள் செய்கிறேன் என்றால்எனது சோதனை அளவீடுகளின் மாறுபாடுகள் மிக மிக மிகக் குறைவாக இருக்க வேண்டும் மேலும் சீரற்ற மாறுபாடுகளுடன் வடிவங்கள் உண்மையில் வாய்ப்பு காரணமாக இருக்கலாம் எனவே நிறைய மாறுபாடுகள் இருந்தால் அது குழுக்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை விட அதிகமாக இருக்கலாம்சீரற்ற மாறுபாடு இருந்தபோதிலும் ஒரு வித்தியாசத்தை அல்லது வடிவத்தைக் கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கும் வேறுபாடுகள் மிக மிகப் பெரியதாக இருந்தால் பிழை அல்லது வாய்ப்பு சீரற்ற தன்மை காரணமாக மாறுபாடுகள் மிகப் பெரியதாக இருந்தாலும் வேறுபாடுகளைக் கண்டறிய முடியும் ஆனால் 2 மாதிரிகளின் இரு தொகுப்புகளுக்கு இடையேயான மாறுபாடு சிறியதாகவும் மற்றும் மாறுபாடு மறுசெயற்திறன் பெரியதாகவும் இருந்தால் நான் செய்ய முடியாது ஏனென்றால் எனது F விகிதம் மிகச் சிறியதாக இருக்கும் எனவே F விகிதம் பெரியதாக இருந்தால் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விளைவைக் கண்டுபிடிக்கலாம் நான் 2 தொகுப்புகள் மருந்துகள் அல்லது 2 தொகுப்புகள் கருவிகளை ஒப்பிடுகிறேன் என்றால் எனக்கு பெரிய F விகிதம் இருக்க வேண்டும் எனது மாறுபாடுகள் மறுசெயற்திறன் மிகவும் குறைவாக இருக்க வேண்டும் அதாவது உள் மாதிரி பிழை மிகக் குறைவாக இருக்க வேண்டும் உள் மாதிரி பிழை என்றழைக்கப்படும் புதிய வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறேன் எனவே உள் மாதிரி பிழை குறைவாக இருக்க வேண்டும் அதேசமயம் மாதிரிக்கு இடையில் அதாவது மாதிரி a மற்றும் மாதிரி b அல்லது கருவி a மற்றும் கருவி b எனவே இது இடை மாதிரி மாறுபாட்டு அளவை என அழைக்கப்படுகிறது அதேசமயம் உள் மாதிரி மாறுபாட்டு அளவை என்பது மறுசெயற்திறனின் மாறுபாடுகளாகும் எனவே 1 மாதிரிகளுக்கு இடை என கூறப்படுகிறது அதாவது a மற்றும் b கருவி 1 மற்றும் 2 இயக்குபவர் 1 மற்றும் 2 அது உள் மாதிரி பிழையை விட மிகப்பெரிதாக இருக்க வேண்டும் அதுதான் மாதிரி பிழை அல்லது வாய்ப்பு பிழை அல்லது சீரற்ற பிழை எனப்படுகிறது எனவே மாதிரிக்கு இடையில் மற்றும் மாதிரிக்குள் எதிராக அதைத்தான் நீங்கள் F விகிதத்தில் செய்ய முயற்சிக்கிறீர்கள் மற்றும் இது மிகவும் சக்தி வாய்ந்தது ஏனெனில் இதை ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தலாம் இதைப்போன்று நான் சொன்னதுபோல் 2 மருந்துகள் அல்லது 3 மருந்துகள் அல்லது பல மருந்துகள் 2 இயக்குபவர்கள் அல்லது 3 இயக்குபவர்கள் அல்லது பல இயக்குபவர்கள் அல்லது பல கருவிகள்வெவ்வேறு இடத்தில் செய்யப்பட்ட மாதிரி மற்றும் பல உண்மையில் எப்போதும் மாதிரிகளுக்கு இடையிலான வேறுபாட்டைக் காண மாதிரிக்குள் குறைந்த மாறுபாடு இருக்க வேண்டும் இது மிக முக்கியமான அறிக்கை மிகப் பெரிய எஃப் மதிப்பானது குழு மாறுபாட்டு அளவை இடையேயானது குழு மாறுபாட்டு அளவைக்குள் இருப்பதை மிஞ்சுகிறது என்பதை உணர்த்துகிறது உங்களுக்கு புரிகிறதா மாதிரி பிழை மாறுபாட்டு அளவைக்கு இடையில் மாதிரி மாறுபாட்டு அளவைக்குள் மாதிரி மாறுபாட்டு அளவையை அல்லது குழு மாறுபாட்டு அளவையை கண்டுபிடிக்க எப்போதும் மாதிரி மாறுபாட்டு அளவைக்குள்ளானது மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி மாறுபாட்டு அளவைக்கு உள்ளுள்ளது பிழை மாறுபாட்டு அளவை என்றும் அழைக்கப்படுகிறது அதேசமயம் மாதிரிக்கு இடையில் அல்லது குழுவிற்கு இடையில் உள்ளது விளைவு மாறுபாட்டு அளவை என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது நான் ஒப்பிடும் மருந்து a மற்றும் மருந்து b நொதித்தல் வெப்பநிலை 30° அல்லது 40° நொதித்தல் pH 3 அல்லது 4 எனவே நான் pH 3 மற்றும் 4க்கு இடையே ஒரு உண்மையான மாறுபாடு மற்றும் புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்த மாறுபாடு காண விரும்பினால் நான் மீண்டும் செய்யும்போது அந்த மாறுபாடு மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும்அப்போதுதான் விளைவுகளுக்கு இடையிலுள்ள வித்தியாசத்தை என்னால் காண முடியும்அதாவது pH 3 மற்றும் 4 அல்லது வெப்பநிலை 30 மற்றும் 40 அல்லது மருந்து 1 மற்றும் மருந்து 2 அல்லது இயக்குபவர் a மற்றும் இயக்குபவர் b எனவே மாதிரி மாறுபாட்டு அளவைக்கு உள்ளாக இருப்பது மாதிரி மாறுபாட்டு அளவைக்கு இடையில் இருப்பதைவிட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் அதாவது எனக்கு ஒரு நல்ல மதிப்பீட்டு முறை இருக்க வேண்டும் எனக்கு நல்ல கருவிகள் இருக்க வேண்டும்அப்போதுதான் நான் மறுமுறை செய்யும்போது பிழைகள் மிகவும் குறைவாக இருக்கும் F சோதனையில் இது மிகவும் முக்கியமானது உண்மையில் இது பல ஆய்வுகளில் மிகவும் முக்கியமானது எங்கென்றால் நாம் மாதிரிகளை ஒப்பிடும்போதும் மருந்துகளை ஒப்பிடும்போதும் இயக்குபவர்களை ஒப்பிடும்போதும் மதிப்பீடுகளை ஒப்பிடும்போதும் கருவிகளை ஒப்பிடும்போதும் உயிர்செயலிகளை ஒப்பிடும்போதும் தாவரங்களின் விளைச்சலை ஒப்பிடும்போதும் மற்றும் பல பெறப்பட்ட f மதிப்பு எவ்வளவு சாத்தியமாகும் என்பதை p மதிப்பு உங்களுக்கு வழங்குகிறதுp மதிப்புஉங்களுக்கு p மதிப்பைக் கொடுக்கும் இந்த f பரவலைப் பயன்படுத்தலாம் நீங்கள் FDIST செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் இங்கு x என்பது df பின்னப்பிரிவு மற்றும் மொத்தப்பிரிவு மாறுபாட்டு அளவைகளின் விகிதமாகும் P மதிப்பு எவ்வளவு சாத்தியம் பெறப்பட்ட F மதிப்பு ஏற்படப்போகிறது என்பதைக் கொடுக்கிறது எனவே p மதிப்பு 0 05 என்றால் அது பெரிதும் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்று கூறுவோம் p மதிப்பு மிகச் சிறியதாக இருந்தால் அது மிகவும் முக்கியமானது என்று கூறுவோம் நான் சொன்னது போல்உங்களுக்காக இந்த குறிப்பிட்ட வேலையைச் செய்ய நீங்கள் எக்செல்லில் FDIST செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் நாம் கிராப்பேட் மென்பொருளையும் பயன்படுத்தலாம் நீங்கள் இங்கே பார்க்கமுடிவதுபோல் இது உங்களுக்கு F மதிப்பை அளிக்கிறது எனவே நாம் சொல்லலாம் கணக்கிடலாம் தொடரலாம் எனவே இங்கே நாம் F இலிருந்து p மதிப்பைக் கணக்கிடுங்கள் அல்லது நிகழ்தகவு கொடுக்கப்பட்டால் F மதிப்பைக் கணக்கிடுங்கள் எனக் கூற முடியும் நீங்கள் பார்க்க முடிவதுபோல் FDIST மற்றும் F எதிர்மறை இரண்டையும் இங்கே செய்யலாம் எனவே நாம் இங்கே சொல்லலாம்உதாரணத்திற்குஅதனால்எஃப் விகிதம்அதனால்நாங்கள் ஒரு நிகழ்தகவு தருகிறோம்0 05 என்று சொல்வோம் பின்னர் அந்த சிக்கலில் கட்டிமை கூறுகள் 10 மற்றும் 15 F மதிப்பைக் கணக்கிடுங்கள் எனவே நீங்கள் 2 543 ஐப் பார்க்கிறீர்கள்இது இங்கே 2 543 ஐ உங்களுக்கு வழங்குகிறது அது உங்கள் f எதிர்மறைக்குச் சமம் எனவே நீங்கள் f பரவல் செய்ய விரும்பினால் பின்னர் நாம் வெளிப்படையாகவே மற்ற இங்கே நாம் என்ன செய்வது நாங்கள் F மதிப்பைக் கொடுக்கிறோம் பின்னர் இது உங்களுக்கு f பரவலுக்கு சமமான நிகழ்தகவு மதிப்பைக் கொடுக்கும் எனவே இது உங்களுக்கு 0 1091 தருகிறது புரிந்ததா இந்த இரண்டையும் இந்த மென்பொருளில் நாம் பயன்படுத்தலாம் எனவே இது உங்களுக்கு FDIST செயல்பாடு எதை வழங்குகிறதோ அதையே சரியாக வழங்குகிறது கொடுக்கப்பட்ட F விகிதம் மற்றும் கட்டின்மை கூறுகளுக்கான நிகழ்தகவு மதிப்பை இது வழங்குகிறது அதேசமயம் நான் நிகழ்தகவு 0 05 கொடுக்கும்போது மேலும் 2 பின்னப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் மற்றும் மொத்தப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகளை கொடுக்கும்போது இது உங்களுக்கு F மதிப்பை அளிக்கிறது எனவே இந்த F பரவலை அடுத்த வகுப்பிலும் தொடருவோம் மிக்க நன்றி